8085 Microprocessors Contd 8085 இன் உள்கட்டமைப்பை பார்த்தால் அதில் அக்குமுலேட்டர் என்ற சிறப்பு பதிவேடு இருக்கும் இதைத்தவிர கொடி எனும் சிறப்பு பதிவேடும் இதில் காணப்படும் இவை எண்கணித மற்றும் தர்க்க அலகோடு இணைக்கப்பட்டிருக்கும் அனைத்து செயல்களிலும் எண்கணித தர்க்க அலகு பதிவேடுகள் மற்றும் கட்டுப்படுத்தி அவற்றின் பங்களிப்பு மிகவும் அவசியம் 8085 இன் உள் அமைப்பை பார்த்தால் அங்கே ALU சிறப்பு பதிவேடுகள் தற்காலிக பதிவேடுகள் மற்றும் கொடி பதிவேடு ஆகியவற்றை காணலாம் கொடி பதிவேடு என்பது ஃபிளிப் ஃப்ளாப்களின் தொகுப்பு ஆகும் தற்காலிக பதிவேடுகள் 8 பிட் அளவை கொண்டதாகும் கொடிகள் 5 பிட் அளவைக் கொண்டதாகவும் இருக்கும் இங்கே ALU ஆனது 8 பிட் செயல்பாடுகளை செய்யும் திறன் கொண்டது உள் தகவல் கடத்தியும் 8 பிட் அளவைக் கொண்டது இதன் வழியாக தகவல் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு மாற்றப்படும் அடுத்ததாக செயலிக்குள் பெறப்படுகிற வழிமுறையானது எவ்வாறு கையாளப்படுகிறது என்று பார்ப்போம் வழிமுறைகளானது AD7 முதல் AD0 வரை உள்ள கடத்திகள் வழியே செயலிக்குள் செலுத்தப்படுகிறது இவை ஒரு கடத்தியின் மூலமாக வழிமுறை பதிவேட்டை சென்றடைகிறது வழிமுறை பதிவேட்டில் வழிமுறையானது இயக்க குறியீடாக குறிவிலக்கம் செய்யப்படுகிறது இந்த செயலை வழிமுறை குறிவிலக்கி மற்றும் இயந்திர சுழற்சி குறியாக்கி மேற்கொள்கிறது இதற்கேற்றவாறு காலம் மற்றும் கட்டுப்பாடு சமிக்ஞைகள் உருவாக்கப்படுகிறது வழிமுறை குறிவிலக்கி மற்றும் இயந்திர குறியாக்கி வெளி உலகிலிருந்து கடிகார சமிக்ஞையை பெற்றுக்கொண்டு அதனை நிரலுக்கு ஏற்றவாறு புதிய சமிக்ஞையாக மாற்றியமைக்கிறது இவற்றைத் தவிர 8085 இல் ஏராளமான உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு முனையங்களும் உள்ளன இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ள தொகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கடிகார சமிக்ஞையானது மாற்றப்பட்டு அதன் பின்னர் அது வெளியிடப்படுகிறது இங்கிருந்து வாசிபார் மற்றும் எழுதுபார் எனும் கட்டுப்பாடு சமிக்ஞைகள் உருவாக்கப்படுகின்றன காலம் மற்றும் கட்டுப்பாடு தொகுதியின் வெளியீட்டு சமிக்ஞைகளை பற்றி அடுத்ததாக பார்ப்போம் செயலியின் கடிகார முனையங்களுக்கு இடையே கிறிஸ்டல் இணைக்கப்பட்டு அதன் வழியே கடிகாரச் சமிக்ஞை உருவாக்கப்படுகிறது செயலியானது அதனோடு இணைக்கப்பட்டுள்ள சிப்பின் ஏதேனும் ஒரு முகவரியை முகவரி கடத்தியில் இடும்பொழுது அந்த முகவரியில் உள்ள தகவலானது தகவல் கடத்தியில் பெறப்படவேண்டும் பின்னர் தகவலானது இலக்கை சென்றடையும் வரை அந்த தகவலானது தகவல் கடத்தியில் இருத்தல் வேண்டும் ஒருவேளை மெமரியிலிருந்து பெறப்படும் தகவல் போதுமான காலஅளவு வரை தகவல் கடத்தியில் இல்லாதபட்சத்தில் சிறிது கால அவகாசத்தை கேட்கும் விதமாக செயலி மெமரியை உணர்த்தவேண்டும் இதற்காக தயார் என்ற சமிக்ஞை பயன்படுத்தப்படுகிறது இந்த சமிக்ஞையானது நேரம் மற்றும் கட்டுப்பாடு தொகுதிக்கு உள்ளீடாக கொடுக்கப்பட்டிருக்கும் தயார் என்ற சமிக்ஞை 1 என இருந்தால் மெமரி தயார் இல்லை என்பதை உணர்த்துகிறது அடுத்த முக்கியமான ஒரு முனையம் தக்கவை என்பதாகும் இது நேரடி மெமரி அணுகலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான முனையம் ஆகும் DMA வகை செயல்களுக்கு இந்த முனையம் பயன்படுத்தப்படுகிறது ஒரு மெமரியுடன் பல செயலிகள் ஒரே கடத்தி வழியாக இணைக்கப்படுவதை DMA என்கிறோம் இங்கே பல செயலிகள் ஒரே கடத்தியை பயன்படுத்துவதால் அடுத்ததாக கடத்தியை பயன்படுத்தும் செயலி எது என்பதில் குழப்பம் ஏற்படும் இதனை தீர்க்க தக்கவை என்பதை பயன்படுத்தலாம் ஒரு செயலி கடத்தியை பயன்படுத்த விரும்பினால் தக்கவை என்ற சமிக்ஞையை வெளியிடும் இதனால் தகவல் கடத்தியானது பயன்படுத்தப்படவில்லை என்று உணர்த்தும் விதமாக தக்கவை ஒப்புதல் என்ற பதில்சமிக்ஞை மற்ற செயலிகளிலிருந்து பெறப்படும் இதனால் தகவல் கடத்தியானது மற்ற செயலிகளால் பயன்படுத்தப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இவ்வாறாக தக்கவை மற்றும் தக்கவை ஒப்புதல் முனையங்கள் பயன்படுத்தப்படுகின்றன தகவல் பரிமாற்ற வகை செயல்பாட்டை விளக்கும் பொழுது DMA ஐ பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் உள் மீட்டமை என்பது மீட்டமைக்க பயன்படுத்தப்படும் முனையம் ஆகும் இந்த முனையம் அழுத்தப்பட்டால் வெளி மீட்டமை என்பது உருவாக்கப்படும் S0 மற்றும் S1 என்ற முனையங்கள் செயலியால் தற்போது மேற்கொள்ளப்படும் செயல்பாட்டு நிலையை வெளியிட பயன்படுத்தப்படும் தற்போது செயலியில் நடைபெறுவது IO வகை செயல்பாடா அல்லது மெமரி வகை செயல்பாடா என்பதை உணர இந்த முனையத்தை பயன்படுத்தலாம் S0 மற்றும் S1 மனையத்தை தகவல் கடத்தி மற்றும் முகவரி கடத்தி ஆகியவற்றை டி மல்டிப்ளெக்ஸிங் செய்யவும் பயன்படுத்தலாம் இவற்றைத் தவிர பொது பயன்பாடு பதிவேடுகளான B C D E H மற்றும் L பதிவேடுகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் 8 பிட் பதிவேடுகள் ஆகும் 16 பிட் தகவலை சேமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இரண்டு பதிவேடுகளை ஜோடியாக பயன்படுத்தலாம் உதாரணமாக B மற்றும் C ஆகியவற்றை ஜோடியாக பயன்படுத்தி 16 பிட் எண்ணை சேமிக்கலாம் இதேபோல DE மற்றும் HL ஜோடியையும் பயன்படுத்தலாம் இவை அனைத்தும் 8 பிட் பதிவேடுகள் என்றாலும் அவற்றை ஜோடியாக பயன்படுத்தி 16 பிட் எண்களை சேமிக்கலாம் தகவல் அடுக்கு சுட்டி என்பது ஒரு 16 பிட் சிறப்பு தேவை பதிவேடு ஆகும் ப்ரோக்ராம் கவுண்டர் என்பது அடுத்ததாக இயக்கப்பட வேண்டிய வழிமுறையின் முகவரியை சேமிக்கும் பதிவேடு ஆகும் உள் மீட்டமை என்ற முனையம் 1 என மாற்றப்பட்டால் ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு 0 என மாற்றப்படும் இதனால் செயலியானது வழிமுறை பெறுதல் சுழற்சி நிலைக்கு தள்ளப்படும் பின்னர் பூஜ்ஜியம் என்ற முகவரி ஆனது முகவரி கடத்தியில் இடப்படும் இப்பொழுது செயலியானது பூஜ்ஜியம் என்ற மெமரி இடத்திலிருந்து தகவலை அணுக முயற்சிக்கும் இதனால் செயலியானது துவக்க நிலைக்கு மாற்றப்படும் ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு 0 என மாற்றப்பட்டபின் முகவரியை அதிகரிக்கவும் குறைக்கவும் அதிகரிப்பான் மற்றும் குறைப்பான் முகவரி தாழ்பாள் போன்ற மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக SID மற்றும் SOD முனையங்களை கட்டுப்படுத்த தொடர் IO கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது குறுக்கீடுகளை கையாள குறுக்கீடு கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது செயலியின் வெளிப்புறத்திலிருந்து ஏதேனும் சிறப்பு தகவல் கிடைக்கப்பெற்றால் இந்த முனையம் அதனை கையாளும் உதாரணமாக 8085 நுண்செயலியை பயன்படுத்தி ஒரு ஆலை கட்டுப்படுத்தப்படுகிறது எனக் கொள்வோம் இங்கே புகை உணர்த்தி ஆலையில் நெருப்பையோ புகையையோ கண்டறிந்தால் உடனே செயலிக்கு குறுக்கீடு சமிக்ஞை அனுப்பப்படும் இதனால் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதை உணர்ந்துகொண்டு அனைத்து செயல்பாடுகளும் இடைநீக்கம் செய்யப்பட்டு அதற்கு தொடர்புடைய ஒரு குறுக்கீட்டு சேவை வழக்கநிரனது இயக்கப்படும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது தான் இன்டல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட 8085 இன் உள் அமைப்பு ஆவணம் ஆகும் இதில் பல சிறப்பு பதிவேடுகள் உள்ளன இவற்றை வழிமுறைகள் வழியாக பயனர் அதை அணுகலாம் இவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப்பற்றி அடுத்த பகுதியில் விவாதிக்கலாம் நுண் செயலியில் கட்டுப்பாடு அலகு ALU பதிவேடுகள் குறுக்கீடுகள் மற்றும் உள் தரவுத்தளம் ஆகியன உள்ளன நுண் செயலியின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துவது கட்டுப்பாடு அலகு ஆகும் தகவலை செயலாக்கப்படுத்த ALU பயன்படுத்தப்படுகிறது எண்கணித மற்றும் தர்க்க செயல்பாடுகள் இதன் வழியே செயல்படுத்தப்படுகிறது ALU பதிவேடுகள் இயக்கப்பட வேண்டிய தரவுகளை சேமித்து வைக்கிறது ALU பதிவேட்டை CPU அமைப்பினுள் காணலாம் ALU இல் ஏதேனும் ஒரு செயல்பாடு செய்யப்பட வேண்டும் என்றால் மெமரியில் உள்ள தகவல் அல்லது செயல்ஏற்பிகள் இந்த பதிவேட்டிற்குள் மாற்றப்பட வேண்டும் CPU பதிவேடுகள் சிப்புக்குள்ளே இருப்பதால் செயல்பாடுகள் வேகமாக நடைபெறும் வேகமான இயக்கத்தை பெறவேண்டுமென்றால் செயல்ஏற்பிகள் இந்தப் பதிவு பதிவேட்டிற்குள் மாற்றப்பட வேண்டியது அவசியம் இங்கே B C D E H மற்றும் L என ஆறு பதிவேடுகள் மட்டுமே இங்கு உள்ளன இது எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால் அனைத்து தரவுகளையும் இங்கே சேமிக்க முடியாது இதனால் நிரல் மற்றும் தரவுகளை சேமிக்க மெமரி பயன்படுத்தப்படுகிறது இதனால் இயகீட்டு வேகம் குறைக்கப்படும் இயக்கப்பட வேண்டிய தரவுகளை இந்த உள்பதிவேட்டிற்குள் மாற்றிக் கொள்வதால் செயல்பாட்டின் வேகம் அதிகரிக்கபடுகிறது உள்தகவல்கடத்தியானது அனைத்து தொகுதிகளையும் ஒருங்கிணைக்க பயன்படுகிறது ஆக பதிவேடுகளில் தரவுகளை சேமிக்கலாம் என்பதையும் குறுக்கீடுகள் கையாள்வது பற்றியும் அறிந்து கொண்டோம் ALU இல் எண்கணிதம் மற்றும் தர்க்க மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது அனைத்து எண்கணிதம் மற்றும் தர்க்க செயல்பாடுகளுக்கும் அக்குமுலட்டர் அடிப்படையாகத் திகழ்கிறது ALU இல் இயக்கப்படும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் தேவைப்படும் ஒரு தரவு அக்குமுலேட்டரில் சேமிக்கப்படும் அதுபோல வழிமுறை இயக்கப்பட்ட பின் அதன் விடை அக்குமுலேட்டரிலேயே சேமிக்கப்படும் ஆக வழிமுறை இயக்கீட்டின்போது ஆதார செயல்ஏற்பி மற்றும் இலக்கு செயல்ஏற்பியை செமிப்பது அக்குமுலேட்டரின் முக்கிய பணியாகும் மேலும் வழிமுறை செயல்பாட்டின் போது இடைநிலை தரவுகளை சேமிக்கும் தற்காலிக பதிவிவேடாகவும் இது பயன்படுகிறது செயலியில் பயன்படுத்தப்படும் தாற்காலிக பதிவேடுகள் பயனரால் அணுக முடியாதவை ALU தொகுதி வரைபடத்தை அடிப்படையாகக் கொண்டு இதன் செயல்பாட்டை அறிய முயற்சிப்போம் ALU செயல்பட அதற்குத் தேவையான மதிப்புகள் உள்ளீட்டு கருவிகளில் நிலையாக இருப்பது அவசியம் அவை மிதவை பதிப்புகளாக இருத்தல் கூடாது A மற்றும் B என்னும் பதிவேடுகளில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகை கணக்கிடப்பட வேண்டுமென்றால் B இல் உள்ள மதிப்பு தற்காலிக பதிவேடுவேட்டிற்குள் முதலில் மாற்றப்படும் பின்னர் ALU ற்கு சமிக்ஞை கொடுக்கப்படும் இதனால் இரண்டு எண்களும் கூட்டப்பட்டு அதன் விடை தகவல் கடத்தி வழியாக அக்குமுலேட்டரில் பதியப்படும் மெமரியில் உள்ள ஒரு தரவின் கூட்டுத்தொகை கணக்கிடப்பட வேண்டுமென்றால் முதலில் மெமரி இடத்திலுள்ள தகவலானது தகவல் கடத்தி வழியாக இடையகம் வந்தடையும் பின்னர் தற்காலிக பதிவேட்டில் அது சேமிக்கப்படும் அதன் பின்னர் கட்டுப்பாடு சமிக்ஞைகள் உருவாக்கப்பட்டு ALU மூலமாக கூட்டுத்தொகை கணக்கிடப்படும் மீண்டும் அதன் விடைகள் அக்குமுலேட்டரிலா பதியப்படும் இங்கே பயன்படுத்தப்படும் தற்காலிக பதிவேடுகளை பயனரால் அணுகமுடியாது இதன் அமைப்பு இன்டல் வடிவமைப்பாளர்களால் வெளியிடப்படவில்லை இவை 8 பிட் பதிவேடுகள் தானா என்பதும் தெரிவிக்கப்படவில்லை பயனர்களைப் பொறுத்தவரையில் B C D E H மற்றும் L பதிவேடுகளை மட்டுமே அணுகமுடியும் இதனால்தான் இவற்றை பொது பயன்பாட்டு பதிவேடுகள் என்கிறோம் பொதுப் பயன்பாட்டு பதிவேடுகள் என்பது ALU செயல்பாடுகளுக்கு பயன்படுபவை இவை அனைத்துமே 8 பிட்டு பதிவேடுகள் ஆகும் 16 பிட்டு எண்களை சேமிக்க B C D H L பதிவேடுகளை ஜோடியாக பயன்படுத்த வேண்டும் H மற்றும் L பதிவேடுகளை தகவல் சுட்டி ஆகவும் பயன்படுத்தலாம் பல நேரங்களில் நிரல்களில் சுட்டியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது சுட்டி என்பது வழிமுறையில் காணப்படும் செயல்ஏற்பியை சுட்ட பயன்படுத்தப்படுபவை இந்த செயல்ஏற்பி பொதுவாக முகவரியால் சுட்டிக்காட்டப்படும் தரவாகத்தான் இருக்கும் இங்கே HL ஜோடி பதிவேடு முகவரியை சேமிக்க பயன்படுகிறது இதன் மூலம் ஒரு மெமரி இடத்தில் பதியப்பட்டிருக்கும் தரவை அணுகமுடியும் இந்தப் HL பதிவேடுகளில் உள்ள மதிப்பு செயல் ஏற்பியாக எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை மாறாக அவை சுட்டிக்காட்டும் முகவரியில் உள்ள தரவு மட்டுமே செயல்ஏற்பியாக பயன்படுத்தப்படுகிறது சுட்டிகள் உயர்நிலை மொழி நிரல்களை எழுது பயன்படுகிறது இவற்றைத் தவிர சிறப்பு பயன்பாட்டு பதிவேடுகளும் இங்கே பயன்படுத்தப்படுவதுண்டு ஆக்குமுலட்டர் ஒரு 8 பிட் சிறப்பு பதிவேடு ஆகும் இதில் இயக்கப்பட வேண்டிய ஒரு ஆதார செயல்ஏற்பியும் இயக்கப்பட்ட விடையும் இதில் பதியப்படும் கொடி பதிவேடு என்பது ஒரு சிறப்பு பதிவேடாகும் எண்கணித மற்றும் தர்க்க செயல்பாடுகளில் ஏற்படும் விதிவிலக்கான சூழ்நிலைகளை பதிய இவை பயன்படும் உதாரணமாக ஒரு நேர்மறை எண்ணையோ அல்லது எதிர்மறை எண்ணையோ அக்குமுலேட்டரில் பதியவேண்டும் என எடுத்துக்கொள்வோம் இந்த எண்ணானது அக்குமுலேட்டரில் பதியப்பட்டால் இதிலுள்ள மதிப்பானது நேர்மறையா அல்ல எதிர்மறையா என எண்ணின் தன்மை வேறுபடுத்தப்பட்டு குறிப்பிடப்பட வேண்டும் இதற்காக கொடி பதிவேடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒரு ALU செயல்பாட்டின் விடை எதிர்மறை எண்ணாக இருந்தால் கொடி பதிவேட்டில் உள்ள D7 பிட்டு ஒன்று என மாற்றப்படும் இதனால் ஆக்குமுலட்டரின் மதிப்பு எதிர்மறை என்பது அறியப்படுகிறது ஒருவேளை ஆக்குமுலட்டரின் மதிப்பு நேர்மறை எண் எனில் D7 பிட் பூஜ்ஜியம் என பதியப்படும் எனவே இதனை பயன்படுத்தி ஆக்குமுலட்டரில் உள்ள எண் நேர்மறையா அல்ல எதிர்மறையா என அறியலாம் ஒருவேளை அக்குமுலேட்டரில் உள்ள மதிப்பு பூஜ்ஜியம் எனில் D6 எனும் பிட் 1 என பதியப்படும் D6 என்ற பிட் 1 எனில் ஆக்குமுலட்டர் உள்ள மதிப்பு 0 என அறிந்து கொள்ளலாம் அக்குமுலேட்டரில் உள்ள மதிப்பு பூஜ்ஜியம் இல்லையெனில் z பிட் பூஜ்ஜியம் என இருக்கும் இந்தப் பதிவேட்டில் உள்ள D3 D5 D3 மற்றும் D1 ஆகிய பிட்கள் பயன்படுத்தப்படுவதில்லை ALU ஆனது கூட்டல் அல்லது கழித்தல் ஆகிய செயல்பாட்டை செய்யும்போது ஒரு கேரி உருவாக்கப்படலாம் அவ்வாறு உருவாக்கப்பட்டால் D0 பிட் 1 என மாற்றப்படும் இல்லை என்றால் அந்த பிட் பூஜ்ஜியம் என இருக்கும் ஆக D0 பிட் சமம் 0 எனில் கேரி உருவாக்கப்பட்டதை குறிக்கும் D2 என்பது சமநிலை பிட்டு ஆகும் கிடைக்கப்பட்ட விடையில் உள்ள ஒன்றுகளின் எண்ணிக்கை ஒற்றைபடையா அல்லது இருபடையா என்பதை இதன் மதிப்பை கொண்டு அடையலாம் P இன் மதிப்பு 1 எனில் அக்குமுலேட்டரில் இருபடை ஒன்றுகள் இருப்பதை உணர்த்தும் இல்லையென்றால் இதன் மதிப்பு 0 என இருக்கும் அடுத்ததாக D4 என்னும் பிட் துணை கேரியை குறிக்கும் பொதுவாக கூட்டல் செயல்பாட்டை செய்யும்பொழுது நான்காவது பட்டிற்கு கேரி உருவாக்கப்பட்டால இதனை துணை கேரி என்பர் அடுத்ததாக இந்த கொடி பதிவேடுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் முதலாவதாக அடையாளம் கொடியானது ஆக்குமுலட்டரில் உள்ள மதிப்பு நேர்மறை எண்ணா அல்லது எதிர்மறை எண்ணா என்பதை குறிக்க பயன்படுகிறது அந்த எண் நேர்மறை எனில் இந்தக் கொடி பூஜ்ஜியம் எனவும் எதிர்மறை எனில் ஒன்று எனவும் பதியப்படும் அடுத்ததாக பூஜ்ஜியம் எனும் கொடியானது ஆக்குமுலட்டரில் உள்ள மதிப்பு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் அல்லாத எண்ணா என அறிய உதவும் பதிவேடுகளில் அதிகரிப்பு குறைப்பு கூட்டல் அல்லது கழித்தல் ஆகிய செயல்பாடுகளின் விடை ஒருவேளை பூஜ்யமாக இருக்கலாம் இந்த விடையானது 0 எனில் பூஜ்ஜியக் கொடி செட் செய்யப்படும் எண்கணித செயல்பாடுகளின் போது கடன் பெறுதல் அல்லது கேரி போன்ற சூழ்நிலை ஏற்படலாம் பொதுவாக கழித்தல் செயல்பாட்டின் போது கடன் பெறுதல் ஏற்படலாம் அதுபோல கூட்டல் செயல்பாட்டின் போது கேரி ஏற்படலாம் இவ்விரண்டு சூழ்நிலைகளிலும் கேரி எனும் கொடி செட் செய்யப்படும் ஏதேனும் ஒரு செயல்பாட்டின் போது மூன்றாவது பிட்டிற்குமேல் கேரி ஏற்பட்டால் அதனை அறிய துணை கேரி என்பதை பயன்படுத்தலாம் அதாவது மூன்றாவது பிட்டில் இருந்து நான்காவது பிட்டிற்கு கேரி உருவாக்கப்பட்டால் துணை கேரி எனும் கொடி செட் செய்யப்படும் பொதுவாக இரும குறியீட்டு தசமவடிவ எண்களை பயன்படுத்தும்போது இதன் தேவை மிக முக்கியமானது விடையின் சமநிலை இரு படை என்னும் பட்சத்தில் இந்தக் சமநிலை என்னும் கொடியின் மதிப்பு ஒன்று என இருக்கும் இல்லையென்றால் அது பூஜ்ஜியம் என இருக்கும் அக்குமுலேட்டரிலுள்ள ஒன்றுகளின் எண்ணிக்கை ஒற்றை படை எனில் சமநிலை பிட் பூஜ்ஜியம் என இருக்கும் இல்லையென்றால் அது செட் செய்யப்படும் பொது பயன்பாட்டு பதிவேடுகளை தவிர சிறப்பு பதிவேடுகளாக ஆக்குமுலட்டர் ப்ரோக்ராம் கவுண்டர் மற்றும் கொடிகள் ஆகியன உள்ளன வழிமுறை இயக்கு வரிசையில் ப்ரோக்ராம் கவுண்டரின் தேவை மிக முக்கியம் அடுத்ததாக இயக்கப்பட வேண்டிய வழிமுறையின் முகவரியை தக்கவைப்பது இந்தப் பதிவேட்டில் முக்கிய பணி அதாவது அடுத்த வழிமுறையின் முகவரியை இது தக்கவைத்துக் கொள்ளும் இதனை பயன்படுத்தி வழிமுறையை வரிசைப்படுத்தலாம் 64 கிலோ பைட் முகவரிகளை அணுக வேண்டும் என்றால் 16 பிட் அளவு கொண்ட முகவரியை பயன்படுத்த வேண்டும் 1000 என்ற முகவரியில் உள்ள வழிமுறையை இயக்கிய பின் 3000 என்ற முகவரியை கொண்ட வழிமுறைக்கு தாவ வேண்டுமென்றால் இதற்கு ப்ரோக்ராம் கவுண்டர் மிகவும் அவசியப்படும் இது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறதெனில் 1000 என்ற முகவரியை கொண்ட வழிமுறையானது இயக்கப்பட்ட பின் ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு 3000 என மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு செய்வதால் 1000 என்ற முகவரியில் இருந்து என்ற 3000 என்ற முகவரிக்கு நிரலின் கட்டுப்பாடு மாற்றப்படும் தகவல் அடுக்கு பதிவேடு என்பது ஒரு சுவாரசியமான பதிவேடு ஆகும் இதுவும் ஒரு 16 பிட் பதிவேடு ஆகும் மெமரியில் உள்ள குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்ட இதனை பயன்படுத்தலாம் மெமரியில் சுட்டிக் காட்டப்பட வேண்டிய இடத்தின் முகவரியை இதனுள் பதியலாம் தகவல் அடுக்கு என்பது தகவல்களின் தொகுப்பு ஆகும் இதில் பதியப்பட்ட தகவலை அவசியப்படும்போது மீட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதன் செயல்பாடு இறுதி உள்ளீடு முதல் வெளியீடு எனும் முறையில் இருக்கும் இதன் அடிப்படைப் புரிதல் என்னவென்றால் தகவல் அடுக்கி என்பது மெமரியில் உள்ள ஒரு சிறப்பு பகுதியை அணுக பயன்படுத்தப்படும் ஒரு பதிவேடு என்பதாகும் இங்கே ஒரு சில நிரலமைக்க முடியாத பதிவேடுகளும் உள்ளன அவற்றுள் ஒன்று வழிமுறை பதிவேடு மற்றொன்று குறிவிலக்கி என்பனவாகும் வழிமுறை இயக்கப்படும்போது செயலியால் உருவாக்கப்படும் முகவரியில் உள்ள தகவலானது இடையகத்தற்கு மாற்றப்பட்டு பின்னர் வழிமுறை பதிவேட்டிற்கு மாற்றப்படும் வழிமுறை பதிவேட்டிற்கு வழிமுறையானது மாற்றப்பட்ட பின் அவற்றை குறிவிலக்கி குறிவிலக்கம் செய்யும் இங்கே ஒரு உள் கடிகார உருவாக்கியும் உள்ளது செயலிக்கு வெளியே 6 25 மெகா ஹெட்ஸ் என்னும் சமிக்ஞை கொடுக்கப்பட்டாலும் உள்ளே 3 125 மெகா ஹெர்ட்ஸ் கிடைக்கபெறும் இங்கு இணைக்கப்பட்ட கிரிஸ்டல் 6 25 மெகா ஹெட்ஸ் கடிகார சமிக்ஞையை உருவாக்கினாலும் 8085 க்குள் 3 125 மெகா ஹெட்ஸ் மட்டுமே பெறப்படுகிறது முகவரி கடத்தியை பார்க்கும்பொழுது அதில் A8 முதல் A15 வரை 8 சமிக்ஞை முனையங்கள் உள்ளன அவை அனைத்தும் ஒற்றை திசையன்கள் ஆகும் A0 முதல் A8 வரையுள்ள இணையத்தோடு முந்தைய முனையத்தை இதனோடு நேரப்பகிர்வு மூலம் மல்டிபிளக்ஸ் செய்து கொள்ளலாம் இவைதான் தான் அமைப்பின் முகவரி கடத்தி ஆகும் இந்த D0 முதல் D7 வரையுள்ள 8 முனையங்களை தகவல் கடத்தியாக பயன்படுத்தலாம் தகவல் கடத்தியாக பயன்படுத்தும் போது தகவலையும் முகவரி கடத்தியாக பயன்படுத்தும்போது முகவரியையும் இதன் வழியே மல்டிபிளக்ஸிங் செய்து கொள்ளலாம் ஒரே நேரத்தில் இரண்டு தேவைகளுக்காக இதனை பயன்படுத்த முடியாது ஒரே முனையம் இரண்டு விதமாக பயன்படுத்த முடியும் என்றாலும் அவற்றை ஒரே நேரத்தில் இரு தேவைகளுக்காக பயன்படுத்த முடியாது ஆனால் நேரப் பகிர்வு அடிப்படையில் மல்டிபிளக்ஸ் செய்வதால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தகவல் கடத்தியாகவும் மற்றொரு கால இடைவெளியில் முகவரி கடத்தியாகவும் இதனை பயன்படுத்தலாம் இது 8085 க்கு மட்டும் பொருந்துவது அல்ல அனைத்து செயலிகளுக்கும் இந்த கடத்தி பயன்முறை பொருந்தும் இந்த பயன்முறையால் தனித்தனியாக முகவரி கடத்தி மற்றும் தகவல் கடத்தி எனும் இரு வேறு கடத்திகள் பயன்படுத்தபடுவதன் தேவை குறைக்கப்படும் மெமரியில் உள்ள ஒரு தகவலை செயலி அணுகும்போது அதன் முகவரி நிலையாக இருத்தல் அவசியம் தகவலானது தகவல் கடத்தியில் இடப்பட்டாலும் இதில் உள்ள முகவரி நிலையாக இருத்தல் வேண்டும் இதற்காக பின் வரும் முறை பயன்படுத்தப்படுகிறது மல்டிபிளக்ஸ்சிங் கருத்தாக்கம் மூலமாக ஒரே முனையத்தை தகவல் கடத்தியாகவும் முகவரி கடத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது வழிமுறை இயக்கத்தின் போது இந்த முனையங்கள் முதல் பகுதியில் முகவரியை எடுத்துச் செல்லவும் பிற்பகுதியில் தகவலை எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தப்படுகிறது முகவரி மற்றும் தகவலை வேறுபடுத்த ALE சமிக்ஞை பயன்படுத்தப்படுகிறது தாழ்பாள் போன்ற அமைப்பை பயன்படுத்தி இரண்டாவது கால இடைவெளியின் போது தாழ் நிலை முகவரியை சேமிக்கலாம் ஒரு வடிவமைப்பாளராக முகவரி மற்றும் தகவல் ஆகியவற்றை வேறுபடுத்தி அறிய இங்கே டி மல்டிபிளக்ஸிங் முறையை பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக முகவரி மற்றும் தகவல் கடத்தியில் டி மல்டிபிளக்ஸிங் கருத்தாக்கத்தை பார்ப்போம் இங்கே A8 முதல் A15 வரையுள்ள மேல் வரிசை முகவரி பிட்டுகள் முகவரி கடத்தியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது 3 கால இடைவெளி வரை இந்த முகவரியானது இந்த கடத்தியில் இருக்க வேண்டும் முகவரியை முகவரி கடத்தியில் இடுவது தொடங்கி மெமரியில் இருந்து தகவலானது செயலியை வந்தடையும் வரை மூன்று கால சுழற்சிகள் தேவைப்படும் முதல் கால சுழற்சியில் உயர்நிலை முகவரியானது A8 முதல் A15 வரையுள்ள கடத்தியில் இருக்கும் மேல் வரிசையில் உள்ள முகவரியானது A8 முதல் A15 வரையுள்ள கடத்தியில் விடப்படும் 3 கால சுழற்சிகள் வரை இந்த முகவரி இங்கே தக்க வைக்கப்படும் ஆனால் A0 முதல் A7 வரையுள்ள கடத்தியில் கீழ் வரிசை முகவரியனது ஒரு கால சுழற்சிக்கு மட்டுமே அதன் முகவரி தக்க வைக்கப்படும் மீதமுள்ள 2 சுழற்சிகளின் போது இதன் மதிப்புகள் இழக்கப்படுவதில்லை காரணம் தாழ்பாளில் இது சேமிக்கப்பட்டிருக்கும் இதனால் முழு முகவரியும் 3 கால சுழற்சிகள் வரை பாதுகாக்கப்படும் AD0 முதல் AD7 வரையுள்ள முகவரியை சேமிக்க வெளிப்புற தாழ்பாளை பயன்படுத்த வேண்டும் இதனைச் செய்ய ALE சமிக்ஞை பயன்படுத்தப்படுகிறது முதல் கால சுழற்சி நிறைவு பெற்றவுடன் செயலியானது ALE என்ற சமிக்ஞையை உருவாக்குகிறது வெளிப்புறமாக இந்த சமிக்ஞை மூலமாக A0 முதல் A7 வரையுள்ள மதிப்புகளை தற்காலிக பதிவேட்டில் பதித்துக்கொள்ளலாம் இதனால் இந்த மதிப்புகள் தாழ்பாள் மூலமாக தற்காலிக பதிவேட்டில் பாதுகாக்கப்படுகிறது இவ்வாறாக முகவரி முனையங்களை பயன்படுத்தி மெமரியை அணுகலாம்